ஒப் ஆம்பைப் பயன்படுத்தி ஹார்ட்லி மற்றும் கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டர் இந்த அத்தியாயத்திற்கு வருக கடைசி அத்தியாயத்தில் நாம் என்ன பார்த்தோம் ஆஸிலேட்டர்களை உருவாக்குவதற்கு ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர்யுடன் ரெசிஸ்டர் மற்றும் கெப்பாசிட்டர்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்த்தோம் நாம் இரண்டு வகையான ஆஸிலேட்டர்களைப் பார்த்திருக்கிறோம் ஒன்று பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டர் மற்றும் மற்றொன்று வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் இப்போது நான் 200 கிலோ ஹெர்ட்ஸ் முதல் சில ஜிகாஹெர்ட்ஸ் வரை அதிக ஃபிரீயூன்சி வரம்பில் சர்க்யூட் இயக்க விரும்பினால் இதேபோன்ற ஆர் சி பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டர் அல்லது வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர்களைப் பயன்படுத்தலாமா அதிக ஃபிரீயூன்சிகளில் அந்த ஆஸிலேட்டங்களை என்னால் பயன்படுத்த முடியாமல் போகலாம் எனவே பயன்பாட்டில் application அப்ளிகேஷன்ஸ் அதிக ஃபிரீயூன்சிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆஸிலேட்டரை வடிவமைக்கும்படி கேட்கப்பட்டால் நீ என்ன செய்வாய் சி ஒரு இண்டக்டர் மற்றும் கெப்பாசிட்டர் ஐப் பயன்படுத்தி நீங்கள் ஆஸிலேட்டரை வடிவமைக்க வேண்டும் எனவே இண்டக்டர் மற்றும் கெப்பாசிட்டர்யின் பயன்பாடு ஒப் ஆம்புடன் இணைந்து எல் சி ஆஸிலேட்டர்களை உருவாக்க உதவுகிறது சி ஆஸிலேட்டர்களின் வகையையும் பார்ப்போம் எனவே எல் சி ஆஸிலேட்டர்கள் என்னவென்று பார்ப்போம் திரையில் நீங்கள் என்ன பார்ப்பீர்கள் எல் அதாவது இண்டக்டர் சி C என்பது கெப்பாசிட்டர் எலிமெண்ட்களைப் பயன்படுத்தும் ஆஸிலேட்டர் ஆஸிலேட்டங்களை உருவாக்க எல் சி ஆஸிலேட்டர்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்போது எல் மற்றும் சி ஐப் பயன்படுத்தும் சர்க்யூட் டேங்க் சர்க்யூட் அல்லது ஆஸிலேட்டர் சர்க்யூட் என்றும் அழைக்கப்படுகிறது இது எல்சி LC ஆஸிலேட்டரின் முக்கிய பகுதியாகும் இந்த சர்க்யூட் ரெசோனன்ட் சர்க்யூட் அல்லது டியூன் செய்யப்பட்ட சர்க்யூட் என்றும் குறிப்பிடப்படுகிறது அதனால்தான் எல் சி ஆஸிலேட்டர்களை டியூன் ஆஸிலேட்டர்கள் டேங்க் ஆஸிலேட்டர்கள் என்றும் அழைக்கிறார்கள் ஃபீட்பேக் சர்க்யூட்களாக இருக்கும் சர்க்யூட் எல் சி சர்க்யூட்களாக இருந்தால் அவை ரெசோனன்ட் சர்க்யூட்கள் இந்த ஆஸிலேட்டர்கள் 200 கிலோஹெர்ட்ஸ் முதல் சில ஜிகாஹெர்ட்ஸ் வரை அதிக ஃபிரீயூன்சிகளில் பயன்படுத்தப்படுகின்றன அதிக ஃபிரீயூன்சி வரம்பு காரணமாக இந்த ஆஸிலேட்டர்கள் பெரும்பாலும் ரேடியோ ஃபிரீயூன்சி சக்தியின் சோர்ஸ்களாகப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இப்போது உங்களுக்குத் தெரியும் RF சக்திக்கு என்ன வகையான ஆஸிலேட்டர்களைப் பயன்படுத்தலாம் சி ஆஸிலேட்டர்கள் போன்ற ஆஸிலேட்டர்களை ஆர் எஃப் RF சக்திக்கான சோர்ஸ் ஆகப் பயன்படுத்தலாம் என்று நாம் கூறலாம் நாம் விவாதித்தபடி எல் சி டேங்க் சர்க்யூட் எல் மற்றும் சி ஆகியவற்றை இணையாக இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இது எவ்வாறு இயங்குகிறது எனவே ஆரம்பத்தில் டி சி DC சோர்ஸ் ஐப் பயன்படுத்தும்போது கெப்பாசிட்டர் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி போலாரிட்டிகளுடன் சார்ஜ் செய்யப்படுவதைக் கருத்தில் கொள்வோம் இப்போது நீங்கள் இங்கே காணலாம் வீடியோ கெப்பாசிட்டர் சார்ஜ் செய்யப்படும்போது சக்தி கெப்பாசிட்டர் இல் எலெக்ட்ரோஸ்டாடிக் சார்ஜ் ஆக சேமிக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட வீடியோவில் இது எவ்வளவு சரியாக நடக்கிறது என்பதை இங்கே பார்ப்போம் பின்னர் பார்ப்போம் இப்போது நீங்கள் முதல் ஸ்லைடில் கவனம் செலுத்துகிறீர்கள் இந்த வீடியோ கூட கவனம் செலுத்துவதில் இருந்து உங்களை திசை திருப்புகிறது கவனம் செலுத்த முயற்சிக்கவும் நம்முடைய கவனம் நாம் கற்றுக்கொண்டவற்றில் முழுமையாக இருக்க வேண்டும் மற்ற விஷயங்களுக்கு அல்ல எனவே ஸ்லைடில் கவனம் செலுத்துவோம் என்று நான் கூறினால் இந்த குறிப்பிட்ட வீடியோவில் நாம் கவனம் செலுத்தக்கூடாது உங்களில் எத்தனை பேர் அதை செய்ய முடியும் என்று பார்ப்போம் எனவே நாம் எங்கிருந்தோம் கெப்பாசிட்டர் சார்ஜ் செய்யப்படும்போது சக்தி எலெக்ட்ரோஸ்டாடிக் சக்தி வடிவத்தில் சேமிக்கப்படுகிறது அத்தகைய சார்ஜ் கெப்பாசிட்டர் ஒரு டேங்க் சர்க்யூட்களில் இண்டக்டர் இன் குறுக்கே இணைக்கப்படும்போது கெப்பாசிட்டர் டிஸ் சார்ஜ் தொடங்குகிறது எனவே என்ன நடக்கும் சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு கெப்பாசிட்டர் இருந்தால் நான் கெப்பாசிட்டர் ஐ ஒரு இண்டக்டர் உடன் இணைத்தால் என்ன நடக்கும் இதில் டிஸ் சார்ஜ் ஆக தொடங்கும் எனவே நீங்கள் திரையைப் பார்த்தால் அதுதான் எழுதப்பட்டுள்ளது கெப்பாசிட்டர் இண்டக்டர் இன் குறுக்கே இணைக்கப்படும்போது கெப்பாசிட்டர் காட்டப்பட்டுள்ளபடி இண்டக்டர் மூலம் டிஸ் சார்ஜ் தொடங்குகிறது அம்பு வழக்கமான conventional கன்வென்ஷனல் கரண்ட் இன் ஓட்டத்தின் திசையைக் குறிக்கிறது அத்தகைய தற்போதைய ஓட்டத்தின் காரணமாக இண்டக்டர் ஐச் சுற்றி காந்தப்புலம் magnetic field மக்நெடிக் பீல்டு அமைக்கப்படுகிறது இதனால் இண்டக்டர் சக்தியைச் சேமிக்கத் தொடங்குகிறது எனவே நாம் சொல்வது அதுதான் கெப்பாசிட்டர் டிஸ் சார்ஜ் ஆக தொடங்கும் இண்டக்டர் சார்ஜ் செய்யத் தொடங்கும் கெப்பாசிட்டர் முழுமையாக டிஸ் சார்ஜ் செய்யப்படும் போது அதிகபட்ச கரண்ட் சர்க்யூட் வழியாக பாய்கிறது ஆரம்பத்தில் கெப்பாசிட்டர் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்டது இப்போது கெப்பாசிட்டர் இண்டக்டர் மூலம் டிஸ் சார்ஜ் செய்யப்படுகிறது இண்டக்டர் சார்ஜ் பெறுகிறது மற்றும் கெப்பாசிட்டர் டிஸ் சார்ஜ் செய்யப்படுகிறது அந்த நேரத்தில் அனைத்து எலெக்ட்ரோஸ்டாடிக் சக்தியும் காந்த சக்தியாக magnetic energy மக்நெடிக் சக்தி சேமிக்கப்படுகிறது காந்த மக்நெடிக் சக்தி ஏன் ஏனெனில் இப்போது சக்தி இல் இண்டக்டர் ஆக மாற்றப்படுகிறது ஆரம்பத்தில் ஒரு கெப்பாசிட்டர் இருந்தது இது எலெக்ட்ரோஸ்டாடிக் சக்தி என அழைக்கப்படுகிறது இப்போது நான் ஒரு கெப்பாசிட்டர் ஐ சீரிஸ் இல் அல்லது இண்டக்டர் உடன் இணையாக இணைத்தால் என்ன நடக்கும் கெப்பாசிட்டர் இல் உள்ள சார்ஜ் டிஸ் சார்ஜ் ஆக தொடங்கும் மற்றும் இண்டக்டர் இந்த பேனா ஒரு இண்டக்டர் என்று நாம் கருதுவோம் நான் காட்டும் இந்த இரண்டு விரல்கள் கட்டைவிரல் மற்றும் ஆள்காட்டி விரல் இவை கெப்பாசிட்டர் தகடுகள் இப்போது கெப்பாசிட்டர் தகடுகள் முழுமையாக சார்ஜ் செய்யப்படுகின்றன நீங்கள் கெப்பாசிட்டர்யுடன் இண்டக்டர் ஐ இணைக்கும்போது கெப்பாசிட்டர் டிஸ் சார்ஜ் ஆக தொடங்கும் மற்றும் இண்டக்டர் சார்ஜ் ஐ சேமிக்கத் தொடங்கும் எனவே இந்த எலெக்ட்ரோஸ்டாடிக் சக்தி காந்த மக்நெடிக் சக்தி ஆக மாற்றப்படுகிறது இதுதான் படத்தில் காட்டப்பட்டுள்ளது எனவே நாம் இங்கே பார்ப்பது என்னவென்றால் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தால் கெப்பாசிட்டர் சிவப்பு இங்கே பிளஸ் இருக்கும்போது இங்கே மைனஸ் இருக்கும் அதிகபட்ச எலெக்ட்ரோஸ்டாடிக் சக்தி இல் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது நீங்கள் ஒரு இண்டக்டர் ஐ இணைக்கும்போது கெப்பாசிட்டர் டிஸ் சார்ஜ் ஆக தொடங்கும் மற்றும் இண்டக்டர் சார்ஜ் செய்யத் தொடங்கும் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் கெப்பாசிட்டர் சார்ஜ் செய்யப்படுகிறது இப்போது இண்டக்டர் சார்ஜ் செய்யப்படுகிறது இப்போது இண்டக்டர் டிஸ் சார்ஜ் தொடங்குகிறது மற்றும் கெப்பாசிட்டர் தலைகீழ் திசையில் சார்ஜ் செய்யப்படும் எனவே நாம் பார்த்தது என்ன கெப்பாசிட்டர் ஆரம்பத்தில் இந்த ஸ்லைடுகளுடன் ஸ்லைடைப் பார்க்கவும் குறிப்பிட்ட பாணியில் சார்ஜ் செய்யப்படுகிறது பின்னர் அது ஒரு இண்டக்டர் உடன் இணைக்கப்படுகிறது என்ன நடக்கும் கெப்பாசிட்டர் டிஸ் சார்ஜ் ஆக தொடங்கும் மற்றும் இண்டக்டர் சார்ஜ் செய்யத் தொடங்கும் எனவே இங்கே காட்டப்பட்டுள்ளபடி காந்த மக்நெடிக் சக்தி உள்ளது இப்போது இந்த மக்நெடிக் பீல்டு சரிந்து போகும் லென்ஸின் சட்டம் என்று ஒரு சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் லென்ஸின் சட்டத்தின்படி Lenz's law இது கெப்பாசிட்டர் ஐ எதிர் போலாரிட்டி உடன் சார்ஜ் செய்யத் தொடங்குகிறது இது கீழ்தட்டு பாசிடிவ் ஆகவும் மேல் தட்டு நெகட்டிவ் ஆகவும் மாறும் இது முதல் நிபந்தனை இப்போது இண்டக்டர் சார்ஜ் செய்யப்பட்டு கெப்பாசிட்டர் டிஸ் சார்ஜ் செய்யப்படுகிறது எனவே கெப்பாசிட்டர்யிலிருந்து இப்போது டிஸ் சார்ஜ் செய்யப்படுவதால் சார்ஜ்களை அகற்ற வேண்டும் இப்போது என்ன நடக்கும் இண்டக்டர்யில் இருக்கும் இந்த மக்நெடிக் பீல்டு சரிந்து போகத் தொடங்கும் அது டிஸ் சார்ஜ் ஆக தொடங்கும் கெப்பாசிட்டர் சார்ஜ் செய்யத் தொடங்குகிறது ஆனால் தலைகீழ் போலாரிட்டி இல் லென்ஸ் சட்டத்தின் Lenz's law காரணமாக எனவே கெப்பாசிட்டர் இந்த வழியில் சார்ஜ் செய்யப்படுகிறது மற்றும் இண்டக்டர் முற்றிலும் டிஸ் சார்ஜ் செய்யப்படுகிறது சிறிது நேரத்திற்குப் பிறகு ஆரம்ப போலாரிட்டி உடன் ஒப்பிடும்போது கெப்பாசிட்டர் எதிர் போலாரிட்டிகளுடன் முழுமையாக சார்ஜ் செய்யப்படுகிறது இந்த கெப்பாசிட்டர் மேல் தட்டில் பாசிடிவ் போலாரிட்டி மற்றும் கீழ் தட்டில் நெகட்டிவ் ஆக இருந்தது பிந்தைய முறையில் இது தலைகீழ் எனவே கெப்பாசிட்டர் எதிர் போலாரிட்டிகளுடன் முழுமையாக சார்ஜ் செய்யப்படுகிறது இண்டக்டர் டிஸ் சார்ஜ் ஆக தொடங்கும் போது முழு காந்த மக்நெடிக் சக்தியும் கெப்பாசிட்டர் இல் உள்ள எலெக்ட்ரோஸ்டாடிக் சக்தி ஆக மாற்றப்படுகிறது இப்போது என்ன நடக்கும் இப்போது கெப்பாசிட்டர் மீண்டும் இண்டக்டர் வழியாக டிஸ் சார்ஜ் தொடங்குகிறது எனவே முதல் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும் மற்றும் டிஸ் சார்ஜ் ஆகும் பின்னர் இண்டக்டர் சார்ஜ் ஆகும் மற்றும் டிஸ் சார்ஜ் ஆகும் அதைத் தொடர்ந்து கெப்பாசிட்டர் சார்ஜ் மற்றும் டிஸ் சார்ஜ் மற்றும் சுழற்சி தொடர்கிறது சர்க்யூட் வழியாக கரண்ட் இன் திசை இப்போது எதிர்மாறானது மற்றும் எலெக்ட்ரோஸ்டாடிக் சார்ஜ் மீண்டும் காந்த மக்நெடிக் சார்ஜ் ஆக மாற்றப்படுகிறது கெப்பாசிட்டர் முழுமையாக டிஸ் சார்ஜ் செய்யப்படும்போது காந்தமக்நெடிக்ப்புலங்கள் சரிந்து கெப்பாசிட்டர் ஐ மீண்டும் எதிர் போலாரிட்டி இல் சார்ஜ் செய்கிறது இதனால் கெப்பாசிட்டர் மாற்று போலாரிட்டிகளுடன் சார்ஜ் வசூலிக்கிறது மற்றும் அதன் டிஸ் சார்ஜ் சர்க்யூட்களில் மாற்று கரண்ட ஐ உருவாக்குகிறது இப்போது நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் இங்கே ஆஸிலேஷன் உள்ளது ஆனால் ஆஸிலேஷன்ஸ் சிதைந்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் கெப்பாசிட்டர்யிலிருந்து இண்டக்டர்க்கு மற்றும் மீண்டும் கெப்பாசிட்டர்க்கு சக்தி இல் பரிமாற்றம் transfer டிரான்ஸ்பர் இருக்கும்போது சக்தி இல் இழப்பு ஏற்படுகிறது இதன் காரணமாக சக்தி இல் பரிமாற்றம் transfer டிரான்ஸ்பர் நடைபெறும் ஒவ்வொரு முறையும் கரண்ட் இன் அலைவுகளின் வீச்சு குறைகிறது ஆகவே டேம்ப்ட் ஆஸிலேட்டர் எனப்படும் ஆஸிலேட்டங்களின் அதிவேக சிதைவைப் பெறுகிறோம் எனவே இதுபோன்ற டேம்ப்ட் ஆஸிலேஷன்ஸ் சிறிது நேரத்திற்குப் பிறகு நிறுத்தப்படும் எனவே இப்போது ஆஸிலேஷன் மற்றும் மாற்று கரண்ட் ஏன் இருக்கிறது என்று நமக்குத் தெரியுமா கெப்பாசிட்டர் மற்றும் இண்டக்டர் ஐ ஒரே நேரத்தில் மற்றும் எதிர் போலாரிட்டி இல் சார்ஜ் செய்து டிஸ் சார்ஜ் செய்யவதால் ஒரு சார்ஜ் பரிமாற்றம் transfer டிரான்ஸ்பர் உள்ளது மற்றும் சக்தி இல் இழப்பு உள்ளது பின்னர் ஆஸிலேஷன்ஸ் சிதைவடையத் தொடங்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அது சிதைந்து கொண்டே இருந்தால் அது ஒரு ஆஸிலேட்டராக இருக்க முடியாது ஆஸிலேட்டர் என்பது நீடித்த ஆஸிலேட்டங்களைக் கொண்டிருக்கக்கூடியது மற்றும் டிகே ஆகவில்லை அல்லது பெருக்கப்பட்ட ஆம்ப்ளிபிபைட் ஆஸிலேஷன் அல்ல இந்த குறிப்பிட்ட முறையில் எல் சி ஆஸிலேட்டர் ஒடுக்கப்படுகிறது அல்லது பயனற்றுப்போகிறது என்பதைக் கண்டோம் எனவே சிக்னல் பயனற்றுப் போகாமல் இருக்க நாம் என்ன செய்ய முடியும் ஸ்லைடு வடிவம் எல் சி ஆஸிலேட்டரில் டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிபையர் அல்லது ஒப் ஆம்ப் இந்த சக்தி இல் இழப்பை சரியான நேரத்தில் வழங்குகிறது சரியான போலாரிட்டிகளின் கவனிப்பு ஃபீட்பேக் நெட்வொர்க்கால் எடுக்கப்படுகிறது அதாவது ஏற்பட்ட எந்த இழப்பையும் ஆம்ப்ளிபையர் சர்க்யூட் பயன்படுத்தி கவனித்துக்கொள்ள முடியும் இதனால் எல் சி சர்க்யூட் அல்லது எல் சி டேங்க் சர்க்யூட் மற்றும் ஆம்ப்ளிபையர்யுடன் தொடர்ச்சியான அலைவுகளைப் பெற பயன்படுத்தலாம் இழந்த சக்தி இல் சப்ளை காரணமாக ஆஸிலேஷன்ஸ் பராமரிக்கப்படுகின்றன எனவே நீடித்த ஆஸிலேஷன்ஸ் அல்லது குறைக்கப்படாத ஆஸிலேஷன்ஸ் உருவாகின்றன சி டேங்க் சர்க்யூட் மூலம் உருவாக்கப்படும் அலைவுகளின் ஃபிரீயூன்சி இண்டக்டர் மற்றும் கெப்பாசிட்டர் ஐப் பொறுத்தது எனவே இங்கே நம்முடைய சூத்திரம் உள்ளது எல் ஹென்றி மற்றும் சி ஃபராட்டில் உள்ளது டேங்க் சர்க்யூட் மற்றும் செயல்பாட்டின் வகையைப் பொறுத்து எல் சி ஆஸிலேட்டர்கள் கோல்பிட்ஸ் அல்லது ஹார்ட்லி ஆஸிலேட்டர் என வகைப்படுத்தப்படுகின்றன எனவே கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டர் என்றால் என்ன பின்னர் ஹார்ட்லி ஆஸிலேட்டர் என்றால் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் முதலில் அடிப்படை எல் சி ஆஸிலேட்டர் மற்றும் ஃபீட்பேக் நெட்வொர்க்கைப் பார்ப்போம் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்வட்டத்தில் எல் சி டியூன் செய்யப்பட்ட சர்க்யூட் ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க்கை உருவாக்குகிறது அதே நேரத்தில் ஒரு ஒப் ஆம்ப் அல்லது எஃப்இடி FET அல்லது பிஜேடி BJT ஆம்ப்ளிபையர் ஸ்டேஜ் செயலில் ஆக்டிவ் உள்ள சாதனமாக இருக்கலாம் எனவே இந்த எண்ணிக்கை எல் சி ஆஸிலேட்டரின் அடிப்படை வடிவத்தை ஏ வி AV என ஆம்ப்ளிபையர்யின் கேயின் உடன் காட்டுகிறது ஆம்ப்ளிபையர் வெளியீடு Z 1 Z 2 Z3 ஆகியவற்றைக் கொண்ட நெட்வொர்க்கிற்கு ஃபீட் செய்கிறது FET அல்லது Op amp போன்ற எல்லையற்ற இன்புட் இம்பெடன்ஸ் உடன் கூடிய செயலில் உள்ள சாதனம் மற்றும் அடிப்படை சர்க்யூட் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி லீனியர் சமமான சர்க்யூட் மூலம் மாற்றப்படலாம் என்று நாம் கருதுவோம் இது மிக உயர்ந்த இன்புட் இம்பெடன்ஸ் லோ அவுட்புட் இம்பெண்டென்ஸ் மற்றும் Z1 Z2 மற்றும் Z3 உடன் ஃபீட்பேக் நெட்வொர்க் கொண்ட ஒரு லீனியர் சமமான சர்க்யூட் ஆகும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் பற்றி நாம் பேசுகிறோம் எனவே ஆம்ப்ளிபையர் 1800 இன் பேஸ் ஷிப்ட் ஐ உருவாக்குகிறது ஏனெனில் அது தலைகீழாக இன்வெர்ட்டிங் உள்ளது ஃபீட்பேக் நெட்வொர்க் ஆஸிலேட்டத்திற்கு தேவையான நிபந்தனையை பூர்த்தி செய்ய 1800 இன் பேஸ் ஷிப்ட் ஐ வழங்குகிறது எனவே ஆம்ப்ளிபையர் ஸ்டேஜ் ஐ பகுப்பாய்வு செய்வோம் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் ஆம்ப்ளிபையர் இன் இன்புட் இம்பெடன்ஸ் எல்லையற்றதாக இருப்பதால் இன்புட் முனையங்களை டெர்மினல் நோக்கி தற்போதைய கரண்ட் இல்லை எனவே Ro ஆம்ப்ளிபையர் ஸ்டேஜ் இன் அவுட்புட் இம்பெடன்ஸ் ஆக இருக்கட்டும் I 0 க்கு சமமாக இருப்பதால் Z1 மற்றும் Z3 ஆகியவை சீரிஸ் இல் தோன்றும் அதே நேரத்தில் Z2 உடன் இணையாக இருக்கும் இந்த சமமான சர்க்யூட் Z1 Z3 சீரிஸ் இல் மற்றும் Z2 உடன் இணையாக ZL ஆகும் இப்போது I மைனஸ் AV VI மீது Ro Ro ஆல் வகுக்கப்படுகிறது பிளஸ் ZL மற்றும் Vo என்பது ZL இல் I ஆகும் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளிலிருந்தும் கெய்ன் Vo by VI மைனஸ் ஏ AV க்கு ZL ஆக Ro பிளஸ் ZL ஆல் வகுக்கப்படுகிறது அங்கு A என்பது ஆம்ப்ளிபையர் ஸ்டேஜ் இன் கேயின் ஆகும் எனவே ஃபீட்பேக் ஸ்டேஜ் அனாலிசிஸ் செய்ய ஃபீட்பேக் ஸ்டேஜ் Z1 Z3 மற்றும் Z2 ஆகியவற்றைக் கருத்தில் கொள்வோம் எனவே ஃபீட்பேக் பீட்டா கணக்கீட்டிற்கு இங்கே காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் ஐக் கருத்தில் கொள்வோம் ஃபீட்பேக் ஸ்டேஜ் அனாலிசிஸ் இப்படித்தான் செய்ய முடியும் எனவே மேலும் பார்ப்போம் ZL இன் மதிப்பை மாற்றியமைத்த பிறகு இந்த மதிப்புக்கு A பீட்டா சமம் பெற மேலும் எளிமைப்படுத்த வேண்டும் ஸ்லைடைப் பார்க்கவும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பார்க us சென் அளவுகோல்களின்படி மைனஸ் A பீட்டா பாசிடிவ் ஆக இருக்க வேண்டும் மற்றும் யூனிட்டியை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் வி AV பாசிடிவ் ஆக இருப்பதால் X1 மற்றும் X2 ஆகியவை ஒரே அடையாளத்தைக் கொண்டிருக்கும்போது மட்டுமே மைனஸ் A பீட்டா பாசிடிவ் ஆக இருக்கும் X3 க்கு வேறு அடையாளம் இருக்கும் இது X1 மற்றும் X2 ஒரே ரேக்ட்டிவ் reactive எதிர்வினை எலிமெண்ட் இருக்கக்கூடும் என்பதைக் குறிக்கிறது ஆனால் X3 X1 மற்றும் X2 விலிருந்து வேறுபட்டதாக இருக்க வேண்டும் ஒன்று இண்டக்ட்டிவ் ஆக இருக்க வேண்டும் அல்லது இரண்டும் கபாஸிடீவ் ஆக இருக்க வேண்டும் நாம் முன்பு பார்த்த சமன்பாட்டில் X3 மற்றும் X2 கபாஸிடீவ் ஆக இருந்தால் X3 மைனஸ் X1 மற்றும் X2 க்கு இண்டக்ட்டிவ் ஆக இருக்க வேண்டும் X1 மற்றும் X2 இண்டக்ட்டிவ் ஆக இருந்தால் X3 கபாஸிடீவ் ஆக இருக்க வேண்டும் எனவே இங்கே நாம் புரிந்துகொள்வது என்னவென்றால் நான் X1 X2 மற்றும் X3 ஆகியவற்றின் எதிர்வினை reactance ரியாக்டன்ஸ் மதிப்புகளைக் கொண்டிருந்தால் X1 மற்றும் X2 ஐ கெப்பாசிட்டர்யாகத் தேர்ந்தெடுத்தால் என் X3 இண்டக்டர் ஆக இருக்கும் இண்டக்டர் ஆக இருக்க எனக்கு X1 மற்றும் X2 இருந்தால் எனது X3 கெப்பாசிட்டர்யாக இருக்கும் எனவே எல் சி ஆஸிலேட்டர் சர்க்யூட் விஷயத்தில் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்னிடம் X1 X2 எல் மற்றும் X3 சி க்கு சமமாக இருந்தால் அது ஹார்ட்லி ஆஸிலேட்டராக இருக்கும் என்னிடம் X1 X2 சி மற்றும் X3 க்கு சமமான எல் இருந்தால் அது கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டராக இருக்கும் எனவே டேங்க் சர்க்யூட்டில் உள்ள ரியாக்டன்ஸ் எலிமெண்ட்களைப் பொறுத்து இது ஹார்ட்லி ஆஸிலேட்டர் அல்லது கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டர் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் சரி எனவே இப்போது ஹார்ட்லி ஆஸிலேட்டரைப் பார்ப்போம் பின்னர் கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டருக்குச் செல்வோம் எனவே ஹார்ட்லி ஆஸிலேட்டர் என்ன சரியா இப்போது எல் சி ஆஸிலேட்டரைப் பார்த்தோம் எல் சி ஆஸிலேட்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் புரிந்துகொண்டோம் சி ஆஸிலேட்டரைப் பயன்படுத்தி நம்மிடம் இரண்டு இண்டக்டர்கள் இருந்தால் அதாவது X1 மற்றும் X2 மற்றும் X3 ஒரு கெப்பாசிட்டர் என்றால் அது ஹார்ட்லி ஆஸிலேட்டராக மாறுகிறது எனவே ஹார்ட்லி ஆஸிலேட்டரின் விஷயத்தில் சர்க்யூட் என்ன அது எவ்வாறு இயங்குகிறது இது ஒரு கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஹார்ட்லி எத்தனை கெப்பாசிட்டர்களைப் பயன்படுத்தினார் எத்தனை இண்டக்டர்கள் கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டர் பயன்படுத்தினார் என்பதை நீங்கள் தேர்வில் நினைவில் கொள்ள வேண்டும் நினைவில் கொள்வதற்கான ஒரு சுலபமான வழி கோல்பிட்ஸ் சி உடன் தொடங்குகிறது எனவே எங்களிடம் இரண்டு கெப்பாசிட்டர்கள் மற்றும் ஒரு இண்டக்டர் உள்ளன இது ஹார்ட்லியின் எதிர் இரண்டு இண்டக்டர்கள் மற்றும் ஒரு கெப்பாசிட்டர் எனவே இப்போது ஹார்ட்லி மற்றும் கோல்பிட்ஸ் இடையே நான் மறக்கவில்லை ஏனென்றால் இந்த தந்திரங்களை நினைவில் வைத்திருக்கிறேன் எனவே எப்படியும் ஹார்ட்லி ஆஸிலேட்டரைப் பார்ப்போம் அது எவ்வாறு இயங்குகிறது எனவே ஹார்ட்லி ஆஸிலேட்டர் கிளாசிக்கல் எல் சி ஃபீட்பேக் சர்க்யூட்களில் ஒன்றாகும் மேலும் இது அதிக ஃபிரீயூன்சி வேவ் ஃபார்ம்ஸ் அல்லது சிக்னல்களை உருவாக்க பயன்படுகிறது வெவ்வேறு சர்க்யூட் உள்ளமைவுகளைப் configurations கான்பிகரேஷன் பயன்படுத்தி இவை செயல்படுத்தப்படலாம் ஹார்ட்லி ஆஸிலேட்டர்களின் முக்கிய பகுதிகள் ஆம்ப்ளிபையர் பிரிவு மற்றும் டேங்க் பிரிவு டேங்க் பிரிவு இரண்டு இண்டக்டர்கள் மற்றும் ஒரு கெப்பாசிட்டர் ஐக் கொண்டுள்ளது ஒவ்வொரு பிரிவும் AC சிக்னல் மின்னழுத்தத்தின் 1800 பேஸ் ஷிப்ட் ஐ உருவாக்குகிறது எனவே இது ஒரு சைன் அலையை உருவாக்குகிறது டேங்க் சர்க்யூட்டில் நீங்கள் இரண்டு கெப்பாசிட்டர்களைக் காணலாம் ஒரு கெப்பாசிட்டர் இது ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் உள்ளீடு இன்புட் தொடர்பாக எனது வெளியீடு அவுட்புட் 1800 அவுட் ஆஃப் பேஸ் ஆக இருக்கும் அதனால்தான் இந்த எல் சி ஆஸிலேட்டர் 1800 பேஸ் ஷிப்ட் ஐ வழங்க எனக்கு உதவும் இந்த 1800 அவுட் ஆஃப் பேஸ் ஆக நான் ஃபீட் செய்யும்போது அது இன்புட் சிக்னல்யுடன் இன் பேஸ் இல் அதை உருவாக்கும் இண்டக்டர் ஒரே மையத்தில் ஏற்றப்பட்டுள்ளது நீங்கள் இங்கே பார்க்கலாம் மற்றும் அவுட்புட் வோல்டேஜ் நீங்கள் ஊசலாட்டங்களைக் காண்பீர்கள் எனவே ஃபீட்பேக் சர்க்யூட் மூலம் உருவாக்கப்படும் சைன் அலை நாம் பார்த்த ஒப் ஆம்ப் சர்க்யூட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த அலை ஆம்ப்ளிபையர் மூலம் பட்டு நிலைப்படுத்தப்பட்டு தலைகீழாகிறது டேங்க் சர்க்யூட்களில் மாறி கெப்பாசிட்டர் ஐப் பயன்படுத்துவதன் மூலம் ஆஸிலேட்டத்தின் ஃபிரீயூன்சி மாறுபடுகிறது ஃபீட்பேக் விகிதத்தையும் வெளியீட்டின் வீச்சையும் ஆம்ப்ளிடியூட் ஒரு அதிர்வெண்களின் வரம்புகளில் மாறிலி ஆக வைத்திருக்கும் எனவே ஹார்ட்லி ஆஸிலேட்டரின் விஷயத்தில் ஆம்ப்ளிபையர் இன் கேயின் ஐ இவ்வாறு தீர்மானிக்க முடியும் சிக்கலை தீர்ப்போம் இந்த சர்க்யூட் electronicshubs org இருந்து எடுக்கப்பட்டது எனவே இந்த ஃபிகரை கவனியுங்கள் இதில் ஹார்ட்லி ஆஸிலேட்டர் என்பது ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் மற்றும் ஃபீட்பேக் எல் சி உடன் கட்டப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட மதிப்பைக் குறிப்பிடுவதன் மூலம் ஆஸிலேஷன்ஸ் தொடங்குவதற்கான ஒப்ரேடிங் ஃபிரீயூன்சி மற்றும் ரெசிஸ்டன்ஸ் இன் அதிகபட்ச எதிர்பார்க்கப்படும் மதிப்பை தீர்மானிக்கவும்

எனவே ஹார்ட்லி ஆஸிலேட்டருக்கான சிக்கலைத் தீர்ப்பது மிகவும் எளிதானது ஒப் ஆம்ப்ஸைப் பயன்படுத்தி ஹார்ட்லி ஆஸிலேட்டர்களின் நன்மைகள் என்ன ஒப் ஆம்ப் அடிப்படையிலான ஹார்ட்லி ஆஸிலேட்டரை நாம் ஏன் பயன்படுத்த வேண்டும் எனவே எல் 1 மற்றும் எல் 2 என இரண்டு தனித்தனி காயில்களுக்கு பதிலாக வெற்று கம்பியின் ஒற்றை சுருளைப் பயன்படுத்தலாம் மற்றும் காயில் அதனுடன் எந்த விரும்பிய பாயிண்ட்யிலும் கிரவுண்ட் ஆக்கப்படுகிறது வேறியபல் மாறி கெப்பாசிட்டர் ஐப் பயன்படுத்துவதன் மூலம் அல்லது மையத்தை நகர்த்துவதன் மூலம் ஆஸிலேட்டர்களின் ஃபிரீயூன்சி மாறுபடும் வேலை செய்யும் ஃபிரீயூன்சி வரம்பில் வெளியீட்டின் ஆம்ப்ளிடியூட் மாறாமல் மாறிலி ஆக இருக்கும் இரண்டு ஃபிக்ஸ்ட் இண்டக்டர்கள் அல்லது தட்டப்பட்ட tapped டாப்ட் காயில் உட்பட மிகக் குறைந்த கூறுகள் காம்போனென்ட்ஸ் மட்டுமே தேவைப்படுகின்றன குறைபாடுகள் என்ன இதை குறைந்த ஃபிரீயூன்சி ஆஸிலேட்டராகப் பயன்படுத்த முடியாது முந்தைய முறையில் நாம் பெற்ற ஃபிரீயூன்சி 4 9 மெகாஹெர்ட்ஸ் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே இது உயர் ஃபிரீயூன்சி ஆஸிலேட்டராகும் இது குறைந்த ஃபிரீயூன்சிகளில் பயன்படுத்த முடியாது ஏனெனில் இண்டக்டர்களின் மதிப்பு பெரிதாகி இண்டக்டர் இன் அளவு பருமனாகிறது இந்த ஆஸிலேட்டரின் வெளியீட்டில் உள்ள ஹார்மோனிக் கன்டென்ட் மிக அதிகமாக உள்ளது எனவே இது தூய சைன் அலை தேவைப்படும் பயன்பாடுகளுக்கு ஏற்றதல்ல எனவே அவுட்புட் சிக்னல்யின் ஹார்மோனிக் காம்போனென்ட்ஸ் மிக அதிகமாக இருக்கும் தூய்மையான சைன் அலை தேவைப்படும் ஒரு பயன்பாடு நம்மிடம் இருக்கும்போது இதை பயன்படுத்த முடியாது

இப்போது நாம் ஹார்ட்லி ஆஸிலேட்டரைப் பார்த்திருக்கிறோம் கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டரையும் பார்ப்போம் ஹார்ட்லி ஆஸிலேட்டரில் நமக்கு இரண்டு இண்டக்டர்கள் மற்றும் ஒரு கெப்பாசிட்டர் உள்ளது கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டரில் இரண்டு கெப்பாசிட்டர்கள் உள்ளன ஒரு இண்டக்டர் உள்ளது இது டேங்க் சர்க்யூட் என்று அழைக்கப்படுகிறது எனவே கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டர் என்றால் என்ன கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டர் ஒரு எல் சி ஆஸிலேட்டர் ஆகும் இது இரண்டு கபாஸிடீவ் ரீயக்டான்ஸ் மற்றும் டேங்க் சர்க்யூட்களில் உள்ள ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் ஒரு இண்டக்டர் ரீயக்டான்ஸ் ஆகியவற்றைப் பயன்படுத்துகிறது ஆஸிலேட்டர் ஃபிரீயூன்சி ஐ அமைப்பதற்கு ஃபீட்பேக் நெட்வொர்க் பொறுப்பேற்கும்போது ஒப் ஆம்ப் தேவையான அடிப்படை பெருக்கத்தை வழங்குகிறது இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் ஆஸிலேட்டர் ஃபிரீயூன்சிற்கு பொறுப்பாகும் மேலும் இந்த குறிப்பிட்ட நெட்வொர்க் ஆன ஒப் ஆம்ப் பெருக்கத்தை வழங்கும் கொடுக்கப்பட்ட சர்க்யூட்வட்டத்தில் டிரான்சிஸ்டர் சர்க்யூட் உடன் ஒப்பிடும்போது ஒப் ஆம்ப் அதிக கேயின் உடன் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர்யாக இணைக்கப்பட்டுள்ளது சி நெட்வொர்க் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் இன் பாசிடிவ்யான ஃபீட்பேக் இல் வைக்கப்பட்டுள்ளது மற்றொரு விஷயம் மின்சாரம் வழங்கும்போது சர்க்யூட்க்கு வழங்கப்படுகிறது எந்த சிக்னல்யும் இல்லை ஆனால் சிறிய நாய்ஸ் வோல்டேஜ் Op amp ஆல் பெருக்கப்படுகின்றன இது இரண்டு கெப்பாசிட்டர்களையும் சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் செய்யத் தொடங்குகிறது சக்தி வழங்கப்படும் போது நாய்ஸ் வோல்டேஜ் இன் உதவியுடன் கெப்பாசிட்டர் சார்ஜ் செய்ய மற்றும் டிஸ் சார்ஜ் ஆக தொடங்கும் ஏனெனில் இந்த நாய்ஸ் வோல்டேஜ் பெருக்கப்பட்டு ஃபீட்பேக் நெட்வொர்க்கிற்கு வழங்கப்படுகின்றன மேலும் இது கெப்பாசிட்டர் சார்ஜ் மற்றும் டிஸ் சார்ஜ் ஐ ஏற்படுத்தும் கெப்பாசிட்டர் சி 2 முழுவதும் சிக்னலின் பகுதி இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர்யுக்கு அளிக்கப்படுகிறது பின்னர் அது பெருக்கப்பட்டு நெட்வொர்க் ஐ வலுவாக ஊசலாடுகிறது எனவே கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டர்களின் பயன்பாடுகளைப் பார்ப்போம் அதிக ஃபிரீயூன்சி வரம்பு மற்றும் அதிக ஃபிரீயூன்சி நிலைதன்மைக்கு stability ஸ்டெபிளிட்டி கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டாவதாக ஒரு மேற்பரப்பு ஒலியியல் அலை surface acoustical wave சர்பேஸ் அக்வா ஸ்டிக் வேவ் அல்லது SAW ரெசனேட்டர் நாம் SAW ரெசனேட்டரைக் கொண்டிருக்க விரும்பும்போது கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டரைப் பயன்படுத்தலாம் மைக்ரோவேவ் பயன்பாடுகள் மொபைல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் போன்ற மிக அதிக ஃபிரீயூன்சி பயன்பாடுகள் ஆடியோ ஃபிரீயூன்சி வரம்பிலிருந்து ஆப்டிகல் பேண்டிற்கு ஆஸிலேட்டத்தை உருவாக்கக்கூடிய குழப்பமான சயோடிக் chaotic சர்க்யூட்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன இந்த பயன்பாட்டுப் பகுதிகளில் பிராட்பேண்ட் தொடர்பு ஸ்பெக்ட்ரம் பரவுதல் சிக்னல் மறைத்தல் போன்றவை அடங்கும் ஆகவே கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டர்களின் பயன்பாடு SAW முதல் மைக்ரோவேவ் வரை மொபைல் தகவல்தொடர்பு முதல் ஸ்பெக்ட்ரம் பரவுதல் மற்றும் பல பகுதிகளில் உள்ளன எனவே எல் சி ஐப் பயன்படுத்தி கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டரை நாம் எவ்வாறு வடிவமைக்க முடியும் எனவே தோழர்களே இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்தது என்ன கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டரை எவ்வாறு வடிவமைப்பது மற்றும் ஒரு டேங்க் சர்க்யூட் பயன்படுத்தி ஹார்ட்லி ஆஸிலேட்டரை எவ்வாறு வடிவமைப்பது என்பதைப் பார்த்தோம் எனவே நாம் 2 சி மற்றும் 1 எல் அல்லது 2 எல் மற்றும் 1 சி ஆகியவற்றைப் பயன்படுத்த வேண்டுமா என்பது நாம் வடிவமைக்கும் சர்க்யூட் வகையைப் பொறுத்தது ஹார்ட்லி ஆஸிலேட்டரின் விஷயத்தில் அது 2 எல் 1 சி கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டர் வகையில் இது 2 சி மற்றும் 1 எல் இருக்கும் எனவே இது இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தைப் பற்றியது அடுத்த அத்தியாயத்தில் நாம் மற்றொரு வகையான ஆஸிலேட்டரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்று பார்ப்போம் அதாவது படிக crystal கிரிஸ்டல் ஆஸிலேட்டர் இது மிகவும் நிலையான ஆஸிலேஷன் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தை பாருங்கள் கோல்பிட்ஸ் ஆஸிலேட்டர்கள் மற்றும் ஹார்ட்லி ஆஸிலேட்டர்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் கொள்கையளவில் எல் சி ஆஸிலேட்டர்களை எவ்வாறு வடிவமைக்க முடியும் அடுத்த அத்தியாயம் படிக crystal கிரிஸ்டல் ஆஸிலேட்டர்களில் பார்ப்போம் பின்னர் நாம் முன்னேறுவோம் எனவே அடுத்த அத்தியாயத்தில் நான் உங்களைப் பார்ப்பேன் அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் வருகிறேன்